இந்த பாடத்தின் கடைசி வாரத்திற்கு வருக நாங்கள் குரங்கிலிருந்து வேறுபட்டவரா என்று நான் கேட்ட முதல் விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் மேலும் விலங்குகளிடமிருந்தும் பிற விலங்குகளிடமிருந்தும் எங்களை வேறுபடுத்துகிறது அவர்களும் அறிந்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் இயற்கையையும் தங்கள் சொந்த வழியில் அனுபவித்து வருகின்றனர் அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது விலங்குகளுக்கு உணர்வு இருக்கிறது உணர்ச்சிகள் உள்ளன எனவே மனிதர்கள் மிகவும் பெருமைப்படுவது என்ன இது கூட்டமா இணக்கம் என்பது உள்நோக்கம் மற்றும் விருப்பத்தைப் பற்றியது இது அறிவாற்றல் சிந்திக்கும் திறன் சின்னங்களைக் கையாளுதல் சுருக்கம் என்று அழைக்கப்படும் உருவகங்களைக் கையாளுதல்வழங்குவதற்கும் மனிதர்களின் திறமையா தீர்ப்பு வழங்குவதற்கும் தீர்ப்புகளை இல்லைநிறைய உள்ளது விருப்பத்திற்கு உள்ளது பற்றி அங்கு யார் முழு குழு மக்கள் ஒன்றுமில்லை என்று ஒரு விருப்பம் அல்ல தத்துவம் மற்றும் நியூரோ சயின்ஸ் விவாதம் சிலருக்கு ஒரு விருப்பம் உள்ளது ஆனால் ஒரு விருப்பம் இருந்தால் அது ஒரு சுதந்திரமான விருப்பம் அதன் நரம்பியல் அறிவுக்கு இது ஒரு சுதந்திரமான விருப்பம் அல்ல என்று சொல்லும் ஏனென்றால் எல்லாவற்றையும் உருவாக்கும் அனைத்து மூளை செயல்முறைகளுக்கும் பிறகு அவர்கள் உருவாக்கும் விழிப்புடன் இருப்பது விழிப்புடன் இருப்பது மனிதர்களின் தரமா விலங்குகள் அறிந்திருக்கலாம் ஆனால் அவை அறிந்தவை என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா இப்போது நான் பேசும்போது நான் பேசுவதைப் பார்க்கும் ஏதோ ஒன்று என்னுள் இருக்கிறது நீங்கள் அதை உன்னிப்பாகக் கவனித்தால் நீங்கள் எப்போதும் அதைக் கண்டுபிடிப்பீர்கள் காந்தி உள் குரலின் அர்த்தத்தில் அழைத்திருக்கலாம் ஆனால் முன்புற சிங்குலேட் கைரஸின் உள் குரல் இது எப்போதும் வெகுமதி மற்றும் தண்டனை பற்றி உங்களுக்குச் சொல்லும் எது சரி எது தவறு ஆனால் இந்த சரி தவறு எங்கிருந்து வருகிறது இது இயற்கையான சரியான சட்டம் சரியா தவறா அல்லது இது ஒரு கண்டிஷனிங் அல்லது பல ஆண்டுகளாக சரியானது மற்றும் தவறாக வளர்ந்த சமூகம் அது உங்களுக்கு கற்பித்திருக்கிறது மேலும் உங்கள் மனம் உங்கள் சிங்குலேட் கைரஸ் தானே சரியானது மற்றும் தவறு என்று நினைக்கிறது ஏனெனில் அது அவ்வாறு கூறப்பட்டிருப்பதால்இருக்கலாம் ஹெபியன் மீண்டும்கற்றல் இந்திய தத்துவத்தின் ஒரு பகுதி நம்புகிறது நாங்கள் கடவுளின் கனவில் வாழ்கிறோம் பிரமாஸ் ஸ்வப்னா பிரமாஸ் கனவு நாங்கள் வாழ்கிறோம் எனவே அதைப் பாருங்கள் நீங்கள் உண்மையில் குவாண்டம் இயற்பியலைப் பின்பற்றினால் முழு மல்டி வசனக் கோட்பாடு இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது ஹெக்வாவரிட் இது ஒரு அற்புதமான கோட்பாட்டைக் கொண்டுவந்தார் மேலும் எலக்ட்ரான் ஒரு துகள் என்று குவாண்டம் பார்த்தால் அது கூறுகிறது ஆனால் அது அலை குறுக்கீட்டையும் கொடுங்கள் இது ஒரு அலை அது கவனிக்கப்படும் வரை அது பல நிகழ்தகவு நிலைகளில் இருக்கும் அது கவனிக்கப்படும்போது ஒரு அலங்காரம் இருக்கும் மேலும் அது ஒரு மாநிலத்தை எடுத்துக் கொள்ளும் எனவே ஷ்ரோடிங்கர்ஒன்றைக்வகையை சமன்பாடுகளுடன்கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு எலக்ட்ரான் மற்றும் ஒரு மேகத்தின்கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு இது நிகழ்தகவு அடர்த்தி டேவிட் வெடிகுண்டு கோட்பாடுநீங்கள் அறிந்தால் அலை செயல்பாட்டை எலக்ட்ரானின் நிலையை நீங்கள் திட்டமிடலாம் எனவே நிகழ்தகவு நிலையில் பல சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் எலக்ட்ரான் கருதுகிறது மீதமுள்ள நிகழ்தகவு எங்கே போகிறது அவை பல பிரபஞ்சங்களில் உள்ளன எனவே ஒன்று அல்லது இரண்டு ஸ்லேட்களை செல்லும் எலக்ட்ரான் பொதுவான சோதனைமுயற்சியே எலக்ட்ரான் பாஸ் ஒரு பிளவு மூலம் பல வேறு சில பிரபஞ்சம் அது இருந்தால் வழியாக வேறு சில ஸ்லேட்வேண்டும் நீங்கள்எங்காவது இருக்கும் அது நடக்கிறது என்பதை நீங்களே பல்வேறு பிரதிகள் நுண்ணிய அளவுகோல் அல்லது ஒரு அல்லது மீசோஸ்கோபிக் அளவுகோல் அல்லது நீங்கள் ஒரு கோட்பாட்டை வைத்தால் நுண்ணோக்கி நீங்கள் பல எதிராக கோட்பாட்டை நம்புகிறீர்களா எங்களுக்கு இன்னும் தெரியாது அந்த விஷயத்தில் நாம் ஒரு கனவில் புறப்படுகிறோம் வேறு யாரையாவது கனவு காண்கிறோம் வேறு சில இனங்கள் உண்மையிலேயே சென்று நாம் இருக்கும் இடத்தை விட முன்னேறுகின்றன ஒவ்வொரு நாளும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் தூக்கத்தில் உங்கள் கனவு நிலைக்குச் செல்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு வித்தியாசமான உலகம் அது உண்மையானதா அல்லது இது உண்மையானதா நனவு எனப்படும் மிகவும் சிக்கலான தலைப்பின் பெரிய கேள்விகள் இது முதலில் ஒரு உணர்வு இருக்கிறதா நாம் நனவாக இருக்கிறோமா எதை உணர்ந்திருக்கிறோம் நனவு என்பது ஒரு ஒற்றையாட்சி விஷயம் அல்லது நான் என்னைப் பற்றி பேசும்போது கூட இது நான் ஒரு ஒற்றையாட்சி இது நான் நிறைய இருப்பேன் நான் இருப்பேன் அது ஒரு கணவனாக நான் ஒரு மாணவனாக நான் டாக்டராக நான் ஒரு டிரைவராக இருக்கிறேன் இது நான் இது அல்லது இது ஒன்று மட்டுமே நான் பல வெளிப்பாடுகளாக இருக்கலாம் என் நண்பர்களுடன் வித்தியாசமாக இருங்கள் நான் எனது குடும்பத்தினருடன் வித்தியாசமாக இருக்கலாம் அல்லது நான் கற்பிக்கும் போது நான் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம் நீங்கள் பேசும் இந்த பன்மடங்கு என்னவென்றால் இந்த பன்மடங்கு நான் பல மற்றும் பல பிரபஞ்சங்கள் முழுவதிலும் உண்மையில் இங்கே உள்ளன நமக்கு ஒரு நனவு இருந்தால் அது ஏன் நான் நனவைப் பற்றி பேசுகிறேன் என்று நம்மைப் பிரிக்கிறது என்றால் அது ஒரு தத்துவ தலைப்பாகத் தோன்றலாம் ஆனால் அதுதான் உண்மையான பெரிய சவால் மூளை ஆராய்ச்சி எங்கே நிற்கிறது என்பதைப் பற்றி நாம் எப்போது பேசுவோம் இது முக்கியமான கேள்வி இதில் நிறைய பேர் பேசுகிறார்கள் ஏனென்றால் பிரான்சிஸ் கிர்க் மற்றும் கிறிஸ்டோபர் காக் போன்றவர்களைப் பார்க்கும்போது நனவைப் பற்றி பேசுவது நரம்பியல் தொடர்புகள் கடந்த ஏழு மற்றும் அரை மணிநேரங்களில் நாம் நரம்பியல் தொடர்புகளைப் பற்றி பேசுகிறோம் நாம் நனவு நெட்வொர்க்குகள் மற்றும் பகுதிகள் பற்றி பேசவில்லை மற்றும் ரசாயனங்கள் இவை நரம்பியல் தொடர்புகள் ஆனால் அவை உண்மையில் நனவை வரையறுக்கின்றனவா அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் மனம் எந்த வழியில் சிந்திக்கத் தொடங்குகிறது என்பதை இது தீர்மானிக்கும் எனவே மின் முறை என்னவென்று எங்களுக்குத் தெரியும்பற்றி எங்களுக்குத் தெரியும் இணக்கமான காந்தப்புலத்தைப் இது ஒரு மின் முறை அல்லது ஒரு காந்தப்புலம் அல்லது அது வேறு ஏதாவது மிகவும் சுவாரஸ்யமான கட்டுரைகள் உள்ளன வித்தியாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் வழியாக செல்லுங்கள் மூளையின் சக்தி நனவை உருவாக்காது வேறு எதையுமே அல்ல ஏனென்றால் அவை ஆன்மீக பாரம்பரியம் ப Buddhist த்த பாரம்பரியம் மூளை மூளையாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் இது நான் குறிக்க முயற்சித்த எல்லாவற்றிற்கும் தலைப்பைக் கொண்டுவருகிறது மூளை எவ்வாறு மனதை உருவாக்குகிறது அல்லது மூளை மனதை உருவாக்குகிறது அல்லது மனம் வேறுபட்டது ஏனென்றால் மனம் இருந்தால் நனவு இருக்கிறது நீங்கள் எந்த வகையான மனதைப் பற்றி பேசுகிறீர்கள் நனவான மனம் மயக்க மனம் ப Buddhist த்தர்கள் நம்புகிறார்கள் இது எல்லாவற்றையும் பரப்புகிறது இது மனதில் இருந்து தனி அது உண்மையில் மூளையின் செயல்பாட்டை மாற்றுகிறது எனவே மனம் முதன்மை மூளை இரண்டாம் நிலை அல்லது அவை இருக்கலாம் ஒரே நேரத்தில் மனதை உருவாக்கும் மூளைக்கு மூளைக்கு அப்பால் எதுவும் இல்லை என்று நரம்பியல் விஞ்ஞானம் நம்புகிறது அது நனவை உருவாக்கும் மனதை உருவாக்கினால் மூளையின் சக்தி நனவை முன்னாள் நிஹிலோவை உருவாக்க முடியாது ஆனால் கவனத்தை பிணைத்தல் குவித்தல் மற்றும் கொண்டு வருதல் சுய பிரதிபலிப்பு சுய பிரதிபலிப்பு மிகவும் முக்கியமானது எனவே பிணைப்பு அலைவு பற்றி நான் உங்களிடம் பேசினேன் உங்கள் மூளையில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு ஒற்றுமை உணர்வைத் தருகிறது ஏனென்றால் என்னிடம் நூற்றுக்கணக்கான பகுதிகள் இருக்கலாம் ஆனால் நான் இங்கே நிற்கும்போது நான் ஒரு மருத்துவர் அலோக் பாஜ்பாயாக நிற்கிறேன் நான் நிற்கவில்லை ஆனால் இந்த ஒற்றையாட்சி சுயத்துடன் என்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் பிரதிநிதித்துவப்படுத்துவது மட்டுமல்லாமல் நானே ஒற்றுமையாக உணர்கிறேன் உள்ளே செல்லும் அனைத்து கூறுகளும் என்னை உருவாக்குகின்றன இந்த கூறுகளின் பகுதி பொதுவானது நான் விலங்குகளுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மற்ற எல்லா மனிதர்களுடனும் பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் எனக்குள் தனித்துவமான ஒன்று இருக்கிறது என்னில் ஒரு பகுதி நீங்களும் வெளிப்படையாக உங்கள் நியூரானுக்கு நெட்வொர்க்குகள் இருந்தன என்று நான் சொன்னது போல் சூழலிலும் வெளிப்புற விஷயத்துடனும் உறவில் வளர்ந்துள்ளது எனவே நான் சொல்வது நான் மட்டுமல்ல அது நீங்களும் கூட நான் உங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற மனிதர்கள் எனவே மற்ற எல்லா மனிதர்களும் என் மூளையின் வளர்ச்சியை பாதித்துள்ளனர் அதனால்தான் என்னைப் பிரிப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் நான் யாரிடமிருந்து பிரிக்கும்போது நான் எதைப் பிரிக்கிறேன் ஆனால் நான் பிரித்தெடுத்தாலும் நான் சொன்னாலும் அது இறுதியாக என்னை நானும் மற்றவர்களையும் சுமக்கிறேன் எனது பெற்றோர் எனது மதம் எனது நியூரான்கள் உண்மையில் வலையமைப்பை உருவாக்கிய விதத்தை பாதித்த எனது மக்கள் எனவே இது தன்னம்பிக்கை கொடுக்கப்பட்ட அனுபவம் ஒத்திசைவான சூழ்நிலை அறிவுக்குள் கொண்டுவருகிறது எனவே உங்களிடம் ஒரு அறிவு வார்ப்புரு உள்ளது அனுபவம் வந்துள்ளது இந்த செயல்பாடுகள் கொள்கையளவில் அறிவியலை அணுகக்கூடியவை அவை எளிதான பிரச்சினையின் ஒரு பகுதியாகும் அதுதான் நான் பேசிக்கொண்டிருக்கும் உடல்நிலை அனுபவம் உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் மெமரி வங்கிகளைக் கொண்டுள்ளது மேலும் அலைகள் இந்த அனுபவத்தில் வருகின்றன இது முந்தைய நினைவகத்துடன் ஒப்பிடுகிறது இது அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சுய பிரதிபலிப்பு என்பது மனிதர்கள் மட்டுமே செய்யும் ஒரு விஷயம் அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் விலங்குகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பதிலளிக்கின்றன இயற்கையுடனும் இயற்கையின் தூண்டுதலுடனும்

எனவே நனவு நான் அதை ஒப்பிடுவேன் அணுகல் உணர்வு உள்ளது மற்றும் ஒரு அனுபவ உணர்வு உள்ளது தாம்சன் அதைஎன்று அழைத்தார் ஒளி எனவே அணுகல் உணர்வு என்ன இது உணர்ச்சிகரமான பிரதிபலிப்பு விஷயம் மோட்டார் விஷயம் நீங்கள் கொள்வீர்கள் வருவதை நீங்கள் அறிந்து ஆனால் இதைத்பற்றி நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் திரும்பப் பெறுவது அனுபவ உணர்வு இது நீங்களே மென்மையான சிக்கல் இதுதான் இது நாம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சுற்றிக் கொண்டிருக்கிறோம் இது செயற்கை நுண்ணறிவின் முழு இடைமுகம் மற்றும் மூளை கணக்கிடும் இடைமுகங்கள் ஹார்ட் பிரச்சனைஉள்ளது குவாலியாவிற்கு என்ன டேவிட் சமார் கூறினார் குவாலியாவை குவாலியா என்பது நாம் சிவப்பு நிறத்தைப் பார்க்கும்போது நானும் நீங்களும் சிவப்பு நிறத்தைப் பார்க்கிறோம் நாங்கள் அதையே பார்க்கிறோமா உடல் ரீதியாக நாங்கள் அதையே சொல்கிறோம் ஆனால் சிவப்பு என்பது உங்களுக்கு அர்த்தம் எனக்கு என்ன அர்த்தம் என்பது வேறுபட்டது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நாங்கள் கூறும்போது உங்கள் தலையில் மகிழ்ச்சி என்பது என் தலையில் உள்ள மகிழ்ச்சி இது வார்த்தைகளில் விவரிக்க எந்த வழியும் இல்லை எனவே பொதுச் சொல் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் நீங்கள் உண்மையிலேயே அதற்குள் சென்று மகிழ்ச்சியாக இருப்பதைப் பாருங்கள் பிறகு நீங்கள் அதை சற்று கடினமாகக் காணலாம் எனவே கடினமான பிரச்சினை நாம் இன்னும் விரிசல் அடையவில்லை அதன் சுற்றளவில் நாம் என்ன நகர்கிறோம் அதன் இயல்பான தன்மை நரம்பியல் இது மூளையின் வெளிப்படும் பண்புகள் என்று கூறுகிறது மூளையின் தத்துவார்த்த பின்னணியை நாங்கள் அறிவோம் இருப்பினும் ஒரு விரிவான கோட்பாட்டை எங்களால் கொடுக்க முடியவில்லை நாம் மூளை செயல்பாடுகளை ஆனால் கூடகுறிப்பாகஎப்படி விரிவான கோட்பாடு துணுக்குகளையும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவசர பண்புகள் என்று அழைக்கப்படும் ஏதாவது காண முடியும் இவை அதாவது தொகுதிகள் ஆன்மீகநம்பிக்கை தத்துவ டொமைன்இல்லைஎன்று உணர்வு மிகவும் முக்கியமானதாகும் இது வெளிவரும் பண்புகளிலிருந்து தனித்தனியாக இருக்கிறது அதுதான் ஐன்ஸ்டீன் நிறைய பேருடன் விவாதிக்க வேண்டும் ஐன்ஸ்டீன் எப்போதும் புறநிலைத்தன்மையை நம்புபவர் பாரம்பரிய பள்ளியிலிருந்து வருகிறார் அவர் நியூட்டனின் உலகத்தை தூக்கி எறிந்தார் ஆனால் அவர் இன்னும் அந்த உலகத்திலிருந்து வந்தவர் எனவே நானும் நீங்களும் இல்லாவிட்டாலும் சந்திரன் இன்னும் இருக்கும் என்று கூறினார் அவர் தாகூருடன் இது பற்றி ஒரு பெரிய விவாதம் நடத்தினார் தாகூர் மற்றும் ஐன்ஸ்டீன் உரையாடலில் நீங்கள் காணக்கூடியதைப் பற்றி நீங்கள் படிக்க வேண்டும் அவர் சொன்னார் ஆனால் தாகூர் இல்லாவிட்டால் மனம் சந்திரன் இல்லை என்பதை விட அவர் கூறினார் ஒரே ஒரு நபரின் மனதில் இல்லை அவர்களுக்கு உலகளாவிய மனம் இருக்கிறது எல்லோரும் மனம் மூடிவிடுகிறார்கள் சந்திரன் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஆனால் அதுஅதிகமாக இருந்தது சாம்ராஜ்ய தத்துவத்தில் எனவே நனவின் நரம்பியல் தொடர்புகள் அதாவது சுயமாக இது சுய முதன்மை இந்த நனவு முதன்மை அல்லது இது நரம்பியல் தொடர்பு நாம்என்று இருந்தால் சுய இந்த அடையாள ஆஃப் சிறப்பாக சுவர் கோளத்தில் உள்ள வலது சுவர் மீது ஆழமான சுவர் செல்கிறது குறிப்பிட்ட பகுதியில் மூளை சேதம் அது உங்களை உருவாக்கிக் என்ன எங்கு ஒருங்கிணைக்கப்பட்ட இடம் அது எனவே உங்கள் உணர்வு நீங்கும் அல்லது நீங்கள் புறணி சேதமடைந்தால் அல்லது எனவே நனவுக்கு என்ன நடக்கும் நீங்கள் விஷயங்களைப் பற்றி அறிந்திருக்கவில்லை நீங்கள் இன்னும் காரியங்களைச் செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஏதேனும்விளையாடுகிறீர்கள் ரெட்டிகுலர் ஒருங்கிணைந்த அமைப்பை மக்கள் காயமடைந்து அவர்கள் கோமா நிலைக்குச் செல்கிறார்கள் நீங்கள் கமாவில் இருக்கும்போது நீங்கள் அங்கே இருக்கிறீர்களா மனநல மருத்துவத்தில் நிலைமை உள்ளது அந்த நபர் நனவாக இருப்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை சில கேடடோனிக் பூட்டப்பட்டிருக்கும் முட்டாள்தனத்தில் பூட்டப்பட்ட நோய்க்குறி என்று அழைக்கப்படுகிறது அந்த நபர் நனவாக இருக்கிறாரா இல்லையா என்பது உங்களுக்குத் தெரியாது எனவே இவை விவாதங்கள் அதனால்தான் கடைசி வாரங்களில் கடைசி சொற்பொழிவில் நான் சுட்டிக்காட்டினேன் இந்த விஷயங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தாலும் இவை இன்னும் நம்மிடம் பதில் இல்லை நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்காக போராடலாம் மற்றும் அதை நிரூபிக்க முயற்சி செய்யலாம் ஆனால் அதன் முடிவில் மற்றவர்களும் நிரூபிக்க முடியும் எனவே மேலும் சிக்கலானது பல பிரபஞ்சங்களைக் கொண்டுவருகிறது பல பிரபஞ்சங்கள் இருந்தால் மற்றும் பல சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாம் சொல்வது நாம் ஒரு பெரிய மூளையில் வாழ்கிறோமா என்று குவாண்டம் இயற்பியலில் பைலட் அலை பற்றிய இந்த கருத்தை நீங்கள் கவனித்தால் பைலட் அலைகளில் கொண்டு வரப்படும் குண்டு எந்த அடிப்படைக் கோடு அலைகள் ஆகும் அவை கடந்து செல்கின்றன எந்த குவாண்டம் நிகழ்தகவு சரியானது என்பதைக் இது மிகவும் எளிமையானதல்ல அவை மிகவும் எளிமையானவை அல்ல அவை ஐன்ஸ்டீன் பொடோல்ஸ்கி ரோசன் என்ற ஈபிஆர் பரிசோதனையைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் இது சக்கர வாகனம் பின்னர் நிரூபிக்கப்பட்டது குவாண்டம் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது ஐன்ஸ்டீன் அதை போக்கி தூரம் என்று அழைத்தார் இந்த கணிக்க முடியாத அளவுக்கு அவர் மிகவும் மகிழ்ச்சியடையவில்லை எனவே தொடர்பு இருப்பதாக அவர் இன்னும் நம்புவதாக அவர் கூறினார் ஆனால் நீங்கள் இரண்டு துணைத் துகள்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஒன்று நிரப்பப்பட்டால் மற்றொன்றிலும் மாற்றம் இருக்கும் ஏனென்றால் அவை முதுகெலும்பைப் பகிர்ந்து கொள்கின்றன ஐன்ஸ்டீன் அது எப்படி சாத்தியம் என்று கூறினார் ஏனென்றால் எதுவும் வேகமாக பயணிக்க முடியாது ஒளியின் வேகத்தை விட ஆனால் இரண்டு துகள்களுக்கு இடையிலான இந்த தொடர்பு ஒளியை விட வேகமானது எனவே ஒன்று இங்கே இருக்க முடியும் மற்றும் பிரபஞ்சத்தின் வேறு சில பகுதிகள் இருக்கலாம் ஆனால் இன்னும்இரண்டும் இருக்கும் அவை அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை மேலும் அவை ஒளியை விட வேகமாக தொடர்பு கொள்கின்றன எனவே சில அணு துகள்கள் சாத்தியமானால் அது ஒரு மூளைதான் எனவே ஒரு மூளை மற்றும் மற்றொரு மூளையுடன் தொடர்புகொள்வது இன்னும் எங்களுக்குத் தெரியவில்லைகூட கண்ணாடி நியூரானுடன்நாம் அதைக்வேகவைக்கலாம் குறைக்கும் அணுகுமுறையில் முகத்தில் இருந்து மற்றொன்றுக்கு பிரதிபலிக்கும் ஒளியில் முகபாவனைக்கு ஆனால் நிறைய உள்ளன நமக்குத் தெரியாத நிகழ்வுகள் நமக்குத் தெரியாத டெலிபதி அல்லது சில சமயங்களில் நமக்குத் தெரியாத தெளிவு இப்போது நாம் இதையெல்லாம் துலக்கலாம் ஆகவே எப்போதாவது நமது குறைப்புவாதத்தின் ஆணவத்திலும் நமது தேவை மற்றும் அழுத்தத்தின் கீழும் ஆனால் இயற்பியல் கோட்பாட்டின் சமன்பாட்டின் எல்லாவற்றையும் நாம் இதையெல்லாம் துலக்குகிறோம் ஆனால் நம்முடைய துலக்குதல் அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்தாது ஏனெனில் எளிய காரணம் ஏனெனில் இவை விஷயங்கள் உள்ளன இவை பிறழ்வுகள் இவை கருப்பு ஸ்வான் போன்றவை அவை புதிய கோட்பாட்டைக் கொண்டுவரக்கூடும் ஏனென்றால் இது புதியபுள்ளிகளாக இயற்பியல் உண்மையில் வெளிவரக்கூடியஇருக்கலாம் நாம் இன்னும் பார்க்க வேண்டும் எனவே இதுதான் ஒரு சுழற்சி மன வேலை வேகம் எல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது நிறைய தத்துவஞானிகள் மற்றும் நிறைய மர்மவாதிகள் அதன் அனைத்துமே அது கடவுள் அல்லது சட்டங்கள் அல்லது எங்களுக்குத் தெரியாது என்று நம்புகிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு சூப்பர் சரம் இடத்தைப் புரிந்துகொள்வது பற்றி நீங்கள் பேசும்கோட்பாடு போசான் மூலக்கூறு முப்பரிமாண கட்டமைப்பில் எலக்ட்ரான் செல் உறுப்புகள் ஒற்றை நியூரான்கள் நியூரான்களின் நெட்வொர்க் நிறைய நியூரான்கள் மற்றும் தொழில்நுட்பம் எலக்ட்ரான் காந்த சக்திகள் மற்றும் மூளையில் உள்ள உள் சேவையக இடைவெளிகள் அவை மீண்டும் முதுகெலும்பு நெட்வொர்க்குகள் முழு மூளைக்கு ஒத்திருக்கும் மூளை என்பது அண்ட நனவின் நரம்பு மண்டல வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாகும் எனவே காரண நேரம் இருக்கிறது பதட்டமான நேரம் இருக்கிறது கடந்த காலங்களில் பதட்டமான நேரம் தற்போதைய பதற்றம் எனவே நேரம் ஒரு அம்புக்குறி மற்றும் நாம் இருக்கும் உண்மை நேரம் மற்றும் இடைவெளிகளில் நமது முழு இருப்பு நம் மூளை நீடிக்கிறது நேரம் கடந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என நீங்கள் படிக்கும் நேரத்திலும் ஒரு அம்பு உள்ளது எனவே நாம் நேரத்தைப் படிக்கும்போது ஒளியின் கூம்பு இப்படிப் படிக்கிறோம் இல்லையா எனவே ஒளி வரும் இது உள்ளது இது கடந்த காலம் இது எதிர்காலம் மூளை எப்போதுமே அதை உணர்கிறது நேரம் இல்லை என்பது சாத்தியமா மற்றும் நேரம் என்பது நம் மனம் அதற்குள் சென்றுவிட்டது ஆனால் நம்முடைய எல்லா அளவீடுகளும் சரியான நேரத்தில் அது ஈ ஜி அல்லது சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி எனவே நாம் சரியான நேரத்தில் வாழ்கிறோம் ஆனால் ஒரே நேரத்தில் செயல்பாட்டில் நேரம் ஒரே நேரத்தில் இருக்கிறதா என்பது எனவே அது நம்மை அழைத்து வருகிறது என்ன நனவாக இருக்கிறது ஒரு நனவான விஷயம் இருந்தால் மோசடி மருத்துவர் மோசடி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் ஏனென்றால் அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் இந்த மயக்கமடைந்த மனதை சொன்னார் நீங்கள் விஷயங்களை அடக்குகிறீர்கள் அந்த நேரத்தில் அவருக்கு நரம்பியல் தெரியாது அங்குமிகவும்இல்லை புலனாய்வு மேலும்வசதி ஆனால் அவர்ஒரு பெரியஇருந்தது லீப் சிந்தனை மேலும் அந்த உங்கள் உணர்வு மனதில் உங்கள் நினைவிழந்த மனதின் தயாரிப்பு கூறினார் நாங்கள் கிட்டத்தட்ட ஃபிரூடூஎல் மொழியில் எடுத்துக்கொள்கிறோம் இவை உண்மை நனவான மனம் பகுப்பாய்வு சிந்தனை திட்டங்கள் குறுகிய கால நினைவகம் மயக்க மனதில் நீண்ட கால நினைவாற்றல் உள்ளது இல்லையெனில் உணர்ச்சிகள் உணர்வுகள் பழக்கம் மற்றும் தன்னார்வ படைப்பாற்றல் வளர்ச்சி ஆன்மீக இணைப்பு உள்ளுணர்வு இது சாத்தியம் ஆனால் இது ஒரு பெரிய சாத்தியம் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்தால் நீங்கள் சில உண்மைகளைக் காண்பீர்கள் இப்போது நீங்கள் அறிந்திருப்பது என்னவென்றால் நீங்கள் அதில் கவனம் செலுத்துகிறீர்கள் அதற்கு உங்கள் விருப்பம் ஆனால் அது ஏன் அதைச் செய்யும்போது காரணங்கள் மயக்கமடைந்த மனதில் இருக்கலாம் ஏனென்றால் எப்போதாவது நீங்கள் திடீரென்று ஏதோ படைப்பாற்றலுடன் வருகிறீர்கள் படைப்பாற்றல் எங்கிருந்து வருகிறது மூளையில் நடந்து கொண்டிருக்கும் ஆழமான மறைக்கப்பட்ட நெட்வொர்க் செயல்பாடுகள் ஒவ்வொரு கணமும் ஒரு வகையான அல்லது நேரியல் அல்லாத குழப்பமான இயக்கவியல் புதிய பரிமாணத்தை உருவாக்குகின்றனவா அந்த பரிமாணம் மேற்பரப்பைக் கடக்கும்போது அது உங்கள் விழிப்புணர்வுக்குள் வருகிறது ஓ இது படைப்பாற்றல் என்பதை நீங்கள் திடீரென்று உணருவீர்கள் திடீர் உணர்ச்சி எங்கிருந்து வருகிறது கோபப்படுவதற்கும் திடீரென்று கோபப்படுவதற்கும் உங்களிடம் திட்டம் இல்லை அது எங்கிருந்து வருகிறது நீங்கள் திடீரென்று ஏதாவது செய்கிறீர்கள் திடீரென்றுநினைவில் வையுங்கள் உங்கள் குழந்தை பருவ நண்பரைஅது உங்களிடமிருந்து வருகிறது எனவே நனவான மூளைக்கு விருப்பம் கொண்ட பதில் உள்ளது ஆனால் அதில் நாம் உண்மையில் எவ்வளவு செய்கிறோம் பகலில் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் உண்மையிலேயே கண்காணித்தால் ஆமாம் நான் எல்லாவற்றையும் திட்டத்துடன் செய்தேன் உங்களிடம் ஒரு திட்டமிடல் உள்ளது ஆனால் நீங்கள் உண்மையில் என்ன செய்வீர்கள் என்பது நீண்ட கால நினைவாற்றல் உங்கள் உணர்ச்சிகளைப் பொறுத்தது உணர்ச்சிகளை எங்கே பார்த்தோம் அவை உணர்ச்சிகளிலிருந்து வருகின்றன மூளை ஏன் இதைச் செய்கிறது எனவே நீங்கள் உங்கள் மூளையைப் பயன்படுத்தவில்லை என்று மக்கள் கூறும்போது ஒரு கட்டுக்கதை உள்ளது நாங்கள் எங்கள் மூளையில் 5 சதவீதத்தைப் பயன்படுத்துவதில்லை என்ன நடக்கும் என்று நாங்கள் 100 சதவிகிதத்தைப் பயன்படுத்தினால் உங்கள் மூளையின் 100 சதவீதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை ஏனென்றால் மூளையின் செயல்பாட்டில் 90 சதவிகிதம் துணை உணர்வுள்ள மனதில் உள்ளன அது உங்கள் உடலை இயக்க பயன்படுகிறது மற்றும் உங்கள் வாழ்க்கை மற்றும் பிழைப்பு எல்லாம் உங்கள் நனவான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறதா என்று கற்பனை செய்து பாருங்கள் யாரோ ஒருவர் உங்களை நோக்கி ஒரு கல்லை எறிந்துவிடுவார்கள் நீங்கள் நினைப்பீர்கள் நீங்கள் ஏற்கனவே அடித்ததாக நினைக்கும் நேரத்தில் மூளை தானாகவே நீங்கள் வாத்து பார்வையை பிரதிபலிப்பில் பிரதிபலிப்பில் பார்க்கிறது எல்லா தரவும் உங்கள் தலையில் நடக்கும் சக்தி பதினெட்டு செயல்பாட்டிற்குச் சென்றால் உள்ளே செல்லும் எல்லா தரவும் மற்றும் எவ்வளவு தரவு உள்ளே செல்கிறது என்பதைப் பாருங்கள் கண் கேட்டல் தொடுதல் எனக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது இதன் தொடுதல் சிக்னல்கள் என் கால்களிலிருந்து வரும் என் உடல் என் முதுகு எல்லாம் உங்கள் நனவான மனதில் வருகிறது இந்த உலகில் உள்ள எந்த கணினியும் அதைக் கையாள முடியும் என்று நான் நினைக்கவில்லை தரவின் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு இரண்டாவது பின்வருமாறுஅளவுநிமிடம் மற்றும் மணி மறக்க எந்த கணினியும் அதைக் கையாள முடியாது எனவே நீங்கள் செயலிழப்பீர்கள் உங்கள் மூளை மூடப்படும் மற்றும் உங்கள் மூளை மூடப்படுவதற்கு இல்லை என்று சாமார்த்தியமாக என்ன செய்யப்படுகிறது ஏன் நீங்கள் உங்கள் உயிர் அடிப்படை முடிவு செய்ய தேவையில்லை இவைகள்கீழ்வைக்கப்பட்டுள்ளனர்உள்ளது மறைப்புகள்நினைவிழந்த மனதின் கீழ் அது செய்துக்கொண்டேயிருக்காங்கஎப்படியும் ஆகவே எனக்கு கிடைத்த அபராதத்தை நாம் ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் நான் அதை நினைவகத்தில் வைத்திருக்க வேண்டுமா அல்லது அதை நினைவில் வைத்திருக்க வேண்டாமா மூளை தீர்மானிக்கும் எனவே மனதின் பெரும்பகுதி ஆழ் உணர்வு அல்லது நீங்கள் எதை அழைக்க விரும்பினாலும் மயக்கமடைகிறது இது எப்படி வேலை செய்கிறது இவை வகை இது ஒரு எடுத்துக்காட்டு ஏதோ விழித்திரையின் கீழ் வருகிறது இங்கே பார்வை தாலமஸுக்குச் செல்கிறது இடப்பெயர்ச்சி பிரதிநிதித்துவம் இந்த v க்கு செல்கிறது v ஒரு இரண்டு இரண்டு நான்கு நான்கு எதிர்கால இயக்கத்தின் பிரித்தெடுத்தல் என்பது தற்காலிக மடலுக்கு என்ன எங்கே இறுதியாக நனவான மூளைக்கு வழங்கப்படுகிறது இது ஒரு ஃபீட் ஃபார்வர்ட் லூப் ஆகும் இது மயக்கத்தில் உள்ளது அது இங்கு அடையும் நேரத்தில் அது இங்கே அடையும் போதுதான் நீங்கள் நனவாகிவிடுவீர்கள் இந்த பெறுதல் செயல்முறை எப்படி என்று உங்களுக்குத் தெரியாது நீங்கள் உண்மையிலேயே தற்காலிகமாக சிந்திக்க விரும்பினால் தவிர உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் தலையில் நடக்கும் அனைத்தையும் சிந்திக்க முயற்சி செய்யுங்கள் ஓ மனிதனே உங்கள் மனம் குழப்பமடையும் மின்காந்த விஷயம்எவ்வாறு ஃபோட்டான் மாறுகிறது எலக்ட்ரான்செல்கிறது டாட்ஜ் மற்றும் கூம்புகளுக்கு எனவே பல நியூரான்கள் துப்பாக்கிச் சூடு பக்கவாட்டு ஜெனிகுலேட்டுக்குச் செல்வது நிலப்பரப்பு விளக்கக்காட்சியை உருவாக்குவது நீங்கள் ஊதித் தள்ளப்படுவீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அது அங்கு நடந்தவுடன் அவை பின்னூட்ட வளையமாக இருக்கலாம் இது ஒரு நனவான விஷயமாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒரு சமிக்ஞையை அளிக்கலாம் நான் எதைப் பார்க்கிறேன் என்பது பற்றி நீங்கள் எனவே மீண்டும் மீண்டும் செயலாக்கம் சாத்தியமாகும் எனவே இது நடக்கும் விஷயங்களாகும் மேலும் மூளை உண்மையிலேயே புத்திசாலித்தனமாக உருவாகியுள்ளது இது சருமத்தைத் தூண்டும் இது பூஜ்ஜிய மில்லி விநாடி இது உணரப்பட்ட உணர்வு இது 400 மில்லி விநாடிக்கு முன்பு இப்போது நீங்கள் நனவை உணர முடியாது ஆனால் முழு விஷயங்களும் கூறுகின்றன 200 முதல் 500 மில்லி விநாடிகள் இப்போது இதைக் கேளுங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் 10 மில்லி விநாடிகள் இரண்டு தூண்டுதல்கள் உங்களுக்கு 10 மில்லி விநாடிகளுக்குள் வருகின்றன என்று சொன்னால் நீங்கள் தூண்டுதலை வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே 10 மில்லி விநாடிகளுக்கு அப்பால் எதுவும் 30 மில்லி விநாடிகள் இது 30 மில்லி விநாடிகளின் வாசல் உங்களிடம் வரும் தூண்டுதல்களுக்கு இடையில் வேறுபடுத்தத் தொடங்கும் போது 30 மில்லி விநாடிகள் முதல் 100 மில்லி விநாடிகள் வரை ரிஃப்ளெக்ஸ் நடவடிக்கை நடக்கும் அதாவது ஒரு சிங்கம் வருகிறதென்றால் உங்களிடம் எந்த மாற்றங்களும் அல்லது சிங்கமும் வருவதில்லை ஆனால் உங்கள் குழந்தை பருவ கற்பனைக்குச் சென்று சிங்கம் வருகிறதா என்று பாருங்கள் 10 மில்லி விநாடிகளுக்குள் அது அதிகமாக வந்தால் உங்களால் முடியாது அதன் சிங்கத்தை உருவாக்க அது மட்டும் 30 மில்லி விநாடிகளில் பிறகு உங்களை வேறுபடுத்தும் உங்கள் மனதில்வேறுபடுத்தி காண்பார்கள் இந்த சிங்கத்தின் அம்சங்கள் உள்ளனஉள்ளது எனவே மனம் இல்லை அது 200 மில்லி விநாடிகளில் உங்களிடம் கேட்க வேண்டியிருந்தால் நான் ஓட வேண்டுமா வேண்டாமா நீங்கள் ஓடுகிறீர்கள் என்ன மனம் உடனடியாக முழு விஷயத்தையும் செயலாக்குகிறது மேலும் 100 மில்லி விநாடிகளுக்குள் நீங்கள் இயங்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் ஓட ஆரம்பித்ததும் அந்த நேரத்தில் ஒன்று முதல் இருநூறு மில்லி விநாடிகள் தொடங்கும் அந்த நேரத்தில் அது உங்கள் நனவான மூளையை அடைகிறது எனவே அந்த 200 முதல் 500 மில்லி விநாடிகள் கடந்துவிட்டாலொழிய எதுவும் நனவாகாது அது இப்போது மிகவும் சுவாரஸ்யமானது மயக்கமடைந்த மனம் ஏற்கனவே செயலாக்கியதை மட்டுமே நீங்கள் காண்பீர்கள் எனவே உங்களுக்கு நிறைய தெரியாது ஒருவேளை நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பது உண்மை என்ன உங்கள் மனம் பார்ப்பது இரண்டு வெவ்வேறு விஷயங்களாக இருக்கலாம் எனவே யாராவது அவர்கள் என்னிடம் கேட்கும்போது ஏதேனும் உண்மை இருக்கிறதா உண்மை என்பது உங்கள் மனதில் வரும் 500 மில்லி விநாடிகள் மட்டுமே ஆனால் மயக்கமடைந்த மனம் உங்களை நோக்கி வீசுகிறது அதுதான் உண்மை அது நனவாக இருந்தால் எனவே உங்கள் உணர்வு அனைத்தும் 500 மில்லி விநாடிகள் ஆகும் பின்னர் அவை உங்கள் மனதை ஒரு சட்டமாகவும் கதையாகவும் ஆக்குகின்றன அல்லது நீங்கள் நினைப்பதை உருவாக்குகின்றன ஊசலாட்டங்களைப் பற்றி நினைவில் கொள்ளுங்கள் ஊசலாட்டங்களும் பதிலளிக்கின்றன இவை விழித்திருக்கும் ஓய்வு விழித்திருக்கும் நிலை ஆல்பா செயல் மன செயல்பாடு பீட்டா ஆழ் மனதில் அணுகல் கட்டம் இது என்ன தீட்டா நினைவகம் என்று சொன்னேன் எனவே நீங்கள் நினைவில் வைக்க முயற்சிக்கும்போது கூட நீங்கள் எப்படி நினைவில் வைக்க முயற்சிக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாது தீட்டா மற்றும் டெல்டா நிச்சயமாக தூக்கம் மற்றும் அனைத்தும் இது ஒரு வகை பொருளின் வகைக்கு இது பக்கவாட்டு பிரிஃப்ரன்டல் கோர்டெக்ஸ் ப்ரீஃப்ரொன்டல் கோர்டெக்ஸ் நீங்கள் பல முறை என் வாயிலிருந்து கேட்டிருக்கிறீர்கள் துணை மோட்டார் பகுதி பின்புற பேரியட்டல் பகுதி இது ஆக்ஸிபிடல் இது சிறுமூளை நன்றாக சரிப்படுத்தும் சிறுமூளை தனக்கு சொந்தமான துப்பாக்கிச் சூட்டைப் பெறுகிறது எனவே இது காட்சி உள்ளீடு தகவல் குறியிடப்பட்ட உருமாற்ற கணக்கீடு ஆகும் நாங்கள் இதை முடிப்போம் அடுத்த விரிவுரைக்கு முன்னோக்கிச் சென்று இதிலிருந்து தொடங்குவோம்